நம்முடைய முந்தைய வகுப்பில் நாம் SJF கொள்கையைப் பார்த்தோம் இப்பொழுது SJF கொள்கையின் எடுத்துக்காட்டுடன் தொடங்குவோம் செடியூலர் ரன் இயங்கும் ஒரு கட்டத்தில் ஒரு அமைப்பில் நான்கு பிராசஸ்கள் கொண்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அடுத்து எந்த பிராசஸ் செயல்படுத்தப்படும் என்பது போன்ற முடிவை எடுக்க வேண்டும் அவர்களின் வருகை நேரம் இது 0 2 4 மற்றும் 5 போன்றது மற்றும் அவற்றின் CPU பர்ஸ்ட் நேரம் 6 8 7 மற்றும் 3 ஆகும் இப்போது SJF கொள்கை இந்த பர்ஸ்ட் நேர மதிப்பு உங்களுக்கு எப்படி தெரியும் இது ஒரு பிரச்சினை ஆனால் நிச்சயமாக நாம்அதை கருத்தில் கொள்ளவில்லை இந்த மதிப்புகள் உங்களுக்குத் தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் SJF கொள்கையின்படி எந்த வேலைக்கு மிகக் குறைந்த பர்ஸ்ட் நேரம் கிடைத்தாலும் அது தேர்ந்தெடுக்கப்படும் வேலைகள் இது மிகச்சிறிய மதிப்பு P 4 அட்டவணை பட்டுள்ளது P 4 0 முதல் 3 நேர அலகு வரை இயங்குகிறது மற்றும் மூன்றாம் முறை அலகு P 1 என்பது அடுத்த வேலை ஆக வருகிறது இதன் பர்ஸ்ட் நேரம் P4 ஐ விட பெரியது மற்றும் மற்றவர்களை விட சிறியது 6 நேர அலகுகளுக்குP 1இயங்கும் பின்னர் 7 நேர அலகுகளுக்கு P 3 பின்னர் 8 நேர அலகுகளுக்கு P 2 வேலைகள் தொகுப்பிற்கு ஒட்டுமொத்த நிறைவு நேரம் 24 ஆகும் நாம் அதை கணக்கிட்டால் செயல்திறன் 4 24 நேர அலகுகளில் 4 வேலைகளை நாம் முடிக்கிறோம் செயல்திறன் 4 24 க்கு சமம் அது 6 இல் 1 ஆகும் 0 166 0 166 இது செயல்திறன் ஆகும் இப்போது இந்த ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் எனவே இது அடிப்படையில் இது ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இந்த முதல் வேலை P 4 வேலைக்கு சமம் மற்றும் அது காத்திருக்காது வெயிட்டிங் டைம் 0 என்றால் P 1 3 நேர அலகுக்காக காத்திருக்கிறது இது 3 P 2 16 நேர அலகுகளுக்காக காத்திருக்கிறது அது 16 மற்றும் P 4 மன்னிக்கவும் காத்திருக்கிறது P 3 9 நேர அலகுகளுக்கு காத்திருக்கிறது அதனால் 9 ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் 3 16 9 0 4 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே அது 7 க்கு சமம் இப்போது FCFS ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அடிப்படையில் திட்டமிடப்பட்டிருக்கும் போது இந்த வேலையின் விளைவை நீங்கள் காண முயற்சித்தால் P 1 ஆரம்பத்தில் திட்டமிடப்படும் P 1 முதலில் வந்தது P 1 நேரம் 0 முதல் நேரம் 6 வரை திட்டமிடப்படுகிறது இங்கே நமக்கு P 1 கிடைத்துள்ளது பின்னர் 6 இலிருந்து P 2 வந்தது அதற்கு 8 நேர அலகுகள் தேவை இது 8 இது நம்முடைய பவர் P 2 6 முதல் 8 அதாவது 14 ஆகும் பின்னர் 7 க்கு P 3 வருகிறது இது 7 க்கு P 3 ஆகும் இது 21 ஆகவும் பின்னர் P 4 3 நேர அலகு ஆகவும் உள்ளது P 4 அதற்குப் பிறகு வந்தது P 4 3 நேர அலகுக்கு வந்தது இது 24 ஆகும் அது P 4 பணிகளின் தொகுப்பு என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது 24 நேரத்தில் மட்டுமே முடிக்கப்படுகிறது ஆனால் இந்த FCFS கொள்கையின் கீழ் நாம் இந்த செயல்திறனைக் கணக்கிட்டால் செயல்திறன் அப்படியே உள்ளது செயல்திறன் 4 24 க்கு சமம் அதாவது 0 166 இருப்பினும் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் என்ன என்பதை நீங்கள் பார்க்க முயற்சித்தால் P 1 க்கு வெயிட்டிங் டைம் P 2 க்கு 0 வெயிட்டிங் டைம் 6 P 3 வெயிட்டிங் டைம் 14 மற்றும் P 4 வெயிட்டிங் டைம் 21 ஆகும் எனவே 6 14 பிளஸ் 21 41 இது ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் 41 ஆல் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் 414 ஆல் வகுக்கப்படுகிறது இது 10 புள்ளி 10 25 ஆகும் SJF கொள்கைக்கான ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் 7 மற்றும் FCFS கொள்கைக்கு சமமாக இருந்ததை நீங்கள் பார்க்கலாம் இது 10 25 ஆக இருக்கும் இந்த வழியில் நாம் SJF கொள்கைக்குச் செல்கிறோம் என்றால் இந்த வெயிட்டிங் டைம் கணிசமாகக் குறைக்கப்படலாம் என்பதையும் இந்த நேரத்தில் 7 ஐ வெல்ல முடியாது என்று ஒரு தத்துவார்த்த ஆதாரம் இருப்பதால் இதை நீங்கள் வேறு எந்த திட்டமிடலுடனும் கொண்டு வர முடியாது P1 P 2 P 3 P 4 அதாவது ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் 7 ஐ விட குறைவாக மாறும் எனவே அதுதான் யோசனை நாம் அவ்வாறு செய்யலாம் ஆனால் இந்த SJF கொள்கையின் சிரமம் என்னவென்றால் அடுத்த CPU பர்ஸ்ட் நேரம் என்ன என்பது நமக்கு எப்படித் தெரியும் FCFS ஆல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் வேலைகள் வருகை நேரம் அறியப்படுகிறது வேலை முறைக்கு வந்தபோது அல்லது அது ஒரு IO பர்ஸ்ட்ற்கு சென்றிருந்தால் அடுத்ததாக அது ரெடி க்யூல் சேரும்போது அந்த நேரம் கணினி கடிகாரத்திலிருந்து கண்டுபிடிக்க முடியும் எந்த நேரத்தில் எந்த வேலை வரிசையில் சேர்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம் ஆனால் இது ஒரு IO ஆபரேஷனுக்குச் செல்வதற்கு முன் அடுத்த CPU பர்ஸ்ட்ல் எவ்வளவு நேரம் வேலை செய்யும் இதைத் துல்லியமாகச் சொல்ல முடியாது மேலும் இது புரோகிராமில் நம்மிடம் உள்ள செயல்பாட்டுக்கான தடத்தைப் பொறுத்தது புரோகிராமருக்கு CPU பர்ஸ்ட்ன் அளவைக் கூறவும் முடியாது ஏனெனில் அது உண்மையான செயல்பாட்டுக்கான வரிசையைப் பொறுத்தது சில டேட்டா மதிப்புகளுக்கு இது நிறைய கணக்கீடு மற்றும் வேறு சில டேட்டா மதிப்புகளைச் செய்யும் ஒருவேளை அது அந்த கணக்கீடுகளில் பலவற்றைத் தவிர்த்துவிடும் இதன் விளைவாக அது மதிப்பைப் பொறுத்தது ஒரு பொதுவான உதாரணம் சொல்வதைப் போல லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு 1 முதல் n க்கு சமமான ஒரு லூப் கிடைத்திருந்தால் செய்யுங்கள் இது இந்த லூப் எத்தனை முறை இயக்கும் என்பதுஇது n இன் மதிப்பைப் பொறுத்தது ஒரு CPU பர்ஸ்ட் ல் n மதிப்பு 10 க்கு சமமாக இருந்தால் அது IO செயல்பாட்டைச் செய்யாமல் சிறிது நேரம் செயல்படுத்தப்படும் CPU பர்ஸ்ட் ல் n மதிப்பு 1000 க்கு சமமாக இருக்கலாம் இயற்கையாகவே CPU பர்ஸ்ட் அளவுகள் ஒப்பிடமுடியாது அதாவது யூசர்க்காக இருந்தால் கூட சொல்ல முடியாது நாம் செய்ய வேண்டும் இந்த SJF ஐ நேரடியாக செயல்படுத்த முடியாது ஆனால் SJF ஒரு நல்ல கொள்கையாக இருப்பதால் அதைப் பற்றி தோராயமாகச் செய்ய நாம் முயற்சி செய்யலாம் அடுத்ததாக SJF உடன் நெருக்கமாக இருக்க முயற்சிக்கும் தோராயமான நுட்பத்தைப் பார்ப்போம் அது பிராசஸ் நடத்தை சரியாகக் கணிக்க முயற்சிக்கும் இது குறுகியதாக அறியப்படுவதால் அடுத்த CPU பர்ஸ்ட் அளவைக் கணிக்க இது முயற்சிக்கும் இங்கே செய்யப்படுவது என்னவென்றால் நீளத்தை சரியாக மதிப்பிடவோ அல்லது கணிக்கவோ முயற்சிக்கிறோம் சில கம்போட்டேட்டர் சில விஞ்ஞான கணக்கீடுகளைச் செய்யும் ஒரு நிரல் உனக்கு கிடைத்திருந்தால் ஒரு சமயத்தில் ஒரு CPU பர்ஸ்ட் ஆனால் அது 20 நேர அலகுகள் என்று சொல்லலாம் அடுத்த CPU பர்ஸ்ட் அது ஒரு சிறிய அளவு IO ஐச் செய்துள்ளது அதன் பிறகு அது மற்றொரு CPU பர்ஸ்ட்க்குச் செல்கிறது இந்த CPU பர்ஸ்ட் நேரம் 20 இலிருந்து பெரும்பாலும் வேறுபட முடியாது அடுத்த CPU பர்ஸ்ட் மிகச் சிறியது அல்லது அடுத்த பர்ஸ்ட் முந்தைய CPU பர்ஸ்ட் விட அசலை விட மிகப் பெரியதாக இருக்க முடியாது இது நடக்கிறது ஏனென்றால் முழு CPU பர்ஸ்ட் நாம் எடுத்துள்ளோம் அவை ஒரே பிராசஸ்ன் ஒரு பகுதியாகும் மேலும் அவை ஒரே மாதிரியான கணக்கீடுகளையும் செய்கின்றன எடுத்துக்காட்டாக இது சில டேட்டாவைப் பெறுகிறது மற்றும் அதன் அடிப்படையில் அது கணக்கீடுகளின் தொகுப்பைச் செய்கிறது இந்த கணக்கீட்டு காலம் கணிசமாக மாறுபடும் என்பது மிகவும் குறைவு நிச்சயமாக சில டேட்டா மதிப்புகள் இருக்கலாம் அது மாறும் ஆனால் பொதுவாக அது நடக்காது இதை எவ்வாறு கணிப்பது நாம் ஒரு கணிப்பைச் செய்கிறோம் இந்த 20 மதிப்பை அடிப்படையாகக் கொண்டு அடுத்த மதிப்பு என்ன என்பதைக் கணிக்க முயற்சிக்கிறோம் அல்லது பாதுகாப்பான பக்கத்தில் இருக்க நாம் என்ன செய்கிறோம் என்பது கடந்த சில CPU பர்ஸ்ட்கள் நாம் கருத வேண்டும் எனவே நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் இது திட்டத்தின் தொடக்கத்திலிருந்து இருக்கலாம் இது CPU பர்ஸ்ட் அளவு அதற்குப் பிறகு நம்மிடம் சில IO வெடிப்பு ஏற்பட்டது பின்னர் நமக்கு மற்றொரு CPU பர்ஸ்ட் c 2 சில கால இடைவெளியில் கிடைத்துள்ளது பின்னர் நமக்கு சில IO பர்ஸ்ட் கிடைத்துள்ளது இந்த வழியில் அது தொடர்கிறது முன்பு இந்த வழியில் நீங்கள் IO பர்ஸ்ட் விட இந்த CPU பர்ஸ்ட் அளவு c n வரை இருந்தால் இந்த CPU பர்ஸ்ட் அளவு என்னவாக இருக்கும் என்று நீங்கள் கணிக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் சமீபத்திய காலங்களில் வரலாற்றை கவனத்தில் கொள்கிறோம் இது C 1 C 2 மற்றும் c n வரை CPU பர்ஸ்ட் உருவாக்கியுள்ளது அந்த மதிப்புகளின் அடிப்படையில் c n 1 க்கான CPU பர்ஸ்ட் அளவைக் கணிக்க முயற்சிக்கிறோம் அதுதான் கணிப்பு நாம் செய்வது t n என்பது n வது CPUபர்ஸ்ட் ன் உண்மையான நீளம் என்று வைத்துக்கொள்வோம் இந்த கால அளவு t n க்கு சமமாக இருந்தால் இந்த n வது CPU பர்ஸ்ட் க்கும் இந்த பர்ஸ்ட் ன் அளவு t n க்கு சமமாக இருக்கும் Tau n plus 1 என்பது அடுத்த CPU பர்ஸ்ட் ன் கணிக்கப்பட்ட மதிப்பு இது நம்முடைய கணிப்பு 1 என்பது உண்மையானது அல்ல செயல்படுத்துவதற்கானபிராசஸ் க்கு CPU வழங்கப்படும் வரை t n இன் மதிப்பு பிளஸ் 1 என்றால் என்ன என்பதை நாம் அறிய முடியாது இது தெரியவில்லை இது தெரியவில்லை ஆனால் முந்தைய மதிப்பு t n t n அறியப்படுகிறது ஏனெனில் கடந்த முறை CPU இந்த பிராசஸ்க்கு வழங்கப்பட்டபோது அதை எவ்வளவு காலம் பயன்படுத்தியது எனவே அந்த மதிப்பு t n மதிப்பு அந்த மதிப்பு அறியப்படுகிறது ஆனால் t n 1 தெரியவில்லை நாம் அதைச் செய்ய முயற்சிக்கிறோம் நாம் tau n 1 இன் மதிப்பைக் கணிக்க முயற்சிக்கிறோம் அடுத்த CPU பர்ஸ்ட்ன் அளவைக் கணிக்க முயற்சிக்கிறோம் tau n 1 அடிப்படையில் ஆல்பா நேரம் t n 1 ஆல்பா நேரம் tau n என்று சொல்கிறோம் ஆனால் tau n என்பது இந்த கட்டத்தில் நாம் கொண்டிருந்த கணிப்பு இந்த பர்ஸைப் பொறுத்தவரை இந்த பர்ஸ்ட் இதுபோன்று கணிக்கப்பட்டது இது tau n இன் மதிப்பு மற்றும் இது உண்மையில் இந்த t n க்கு செயல்படுத்தப்பட்டது இந்த n வது CPU பர்ஸ்ட்ற்கான கணிப்பு tau n மற்றும் அதன் உண்மையான செயல்பாடு t n ஆகும் இந்த இரண்டின் சராசரியை எடுக்க முயற்சிக்கிறோம் அடிப்படையில் இது t n 1 ஆல்பா நேரம் tau n ஆகும் நீங்கள் இந்த வெளிப்பாட்டை விரிவுபடுத்தினால் நீங்கள் இந்த வெளிப்பாட்டை விரிவுபடுத்தினால் நீங்கள் காணலாம் இது ஆல்பா நேரத்தின் tn 1 ஆல்பாவாக ஆல்பா நேரத்திற்குள் tn 1 1 ஆல்பா நேரங்கள் tau n 1 இது ஆல்பா நேரங்கள் tn ஆல்பாவை 1 ஆல்பா நேரமாக tn 1 1 ஆல்பா சதுரத்தை tau n 1 ஆக மீண்டும் இந்த tau n 1 ஐ விரிவாக்கலாம் அடிப்படையில் நான் பெறுவது இந்த ஆல்பா நேரங்களைப் போன்ற ஒரு வெளிப்பாடு ஆல்பா டைம்ஸ் t n ஆல்பா 1 ஆல்பா டைம்ஸ் t n மைனஸ் 1 பிளஸ் ஆல்பா 1 மைனஸ் ஆல்பா சதுரத்தில் டி என் மைனஸ் 2 பிளஸ் ஆல்பா 1 மைனஸ் ஆல்பா க்யூப் டி டி மைனஸ் 3 ஆக எனவே அந்த வழியில் அது டி 1 வரை செல்கிறது tau n 1 இன் இந்த வெளிப்பாட்டில் நீங்கள் காண்கிறீர்கள் ஆகவே கடைசி n நிகழ்வுகளில் உண்மையான CPU பர்ஸ்ட் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் அடுத்த CPU பர்ஸ்ட் என்னவாக இருக்கும் என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறோம் ஆனால் அவற்றின் எடை குறைகிறது சமீபத்திய பர்ஸ்ட் இது அதிகபட்ச விளைவைப் பெற்றுள்ளது இந்த ஆல்பா 0 மற்றும் 1 க்கு இடையிலான மதிப்பு இந்த 1 ஆல்பாவும் 0 மற்றும் 1 க்கு இடையிலான மதிப்பாகும் நீங்கள் தற்போதைய CPU பர்ஸ்ட்லிருந்து விலகிச் செல்லும்போது அந்த CPU பர்ஸ்ட்இன் இந்த வெயிட்டேஜ்இன் வெயிட் ஏஜ் குறைந்து வருகிறது ஆனால் இந்த n 1 வது CPU பர்ஸ்ட் ன் அளவை நீங்கள் கணிக்க முயற்சிக்கும்போதெல்லாம் நாம் எடுத்துக்கொள்கிறோம் இந்த tn ஐ மேக்ஸிமம் வெயிட் ஆல்பா டைம் tn என்று கொடுக்கிறோம் ஆனால் அதற்கு முந்தைய tn 1 அதனால் கொடுக்கப்பட்டுள்ளது tn ஐ விட குறைவான வெயிட்டேஜ் ஏனெனில் இது ஆல்பா 1 ஆல்பாவாக tn 1 ஆக உள்ளது இந்த வெயிட்டேஜ் குறைவாக உள்ளது நீங்கள் முன்னும் பின்னும் செல்லும்போது இந்த வெயிட்டேஜ் அந்த பர்ஸ்ட் அளவின் எடையைக் குறைக்கிறது இந்த வழியில் நாம் ஒரு கணிப்பை உருவாக்க முயற்சிக்கிறோம் இந்த முழு பகுதியும் இந்த முழு பகுதியும் 1 ஆல்பா என்ற வார்த்தையால் tau n இல் பிடிக்கப்படுகிறது n வது பர்ஸ்ட்ல் கணிப்பு என்ன இந்த வழியில் நாம் CPU இன் n 1 வது பர்ஸ்ட்க்கு சில கணிப்புகளைக் கொண்டிருக்கலாம் பின்னர் n 1 வது CPU பிராசஸ் க்கு பர்ஸ்ட்இது அதன்படி நாம் ஒரு முடிவை எடுக்க முடியும் P1P2P3 பிராசஸ்கள் ரெடி கியூ இருக்கின்றன மற்றும் அவற்றின் tau மதிப்பை நாம் அறிவோம் இது tau 1 n 1 ஆகவே இது ஒரு tau 2 n 1 மற்றும் இதுவும் tau 3n 1 ஆகியவற்றுக்கான கணிப்பைப் பெற்றுள்ளோம் மேலும் இந்த பிராசஸ் மதிப்புகளை எந்த பிராசஸ் செய்ய முடியும் போன்ற முடிவை எடுக்க பயன்படுத்துகிறோம் இதுஅடுத்ததாக திட்டமிடப்படும் இப்போது இந்த மதிப்பு ஆல்பா 0 முதல் 1 வரை உள்ளது மேலும் இந்த ஆல்பா மதிப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஆல்பா 0 க்கு சமம் என்று கூறப்பட்டால் ஆல்பா 0 க்கு சமமாக அமைக்கப்பட்டால் tau n 1 tau n ok க்கு சமம் ஆரம்ப கணிப்பைப் போல உங்களிடம் எது இருந்தாலும் அது தொடர்ச்சியாக இருக்கும் அடுத்த CPUபர்ஸ்ட் ன் கணிப்பில் இந்த வரலாறு CPU இல் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது அதேசமயம் நீங்கள் ஆல்பாவை 1 க்கு சமமாக எடுத்துக் கொண்டால் இந்த பகுதி எந்த விளைவையும் ஏற்படுத்தாது மேலும் இந்த tau n 1 t n க்கு சமம் அடுத்த கணிப்பு முந்தைய பர்ஸ்ட்ல் நாம் கொண்டிருந்த உண்மையான CPU பர்ஸ்ட் நேரத்திற்கு சமமாக இருக்கும் அது t n இது முந்தைய ஒரு பர்ஸ்ட்ன் வரலாற்றைக் கருத்தில் கொள்கிறது அவை அனைத்தையும் கருத்தில் கொள்ளவில்லை அது ஒரு பர்ஸ்ட் எடுத்து அதை கணிப்பாக எடுத்துக்கொள்கிறது tau n 1 t n க்கு சமம் இது நமக்கு கிடைத்துள்ளது இவை இரண்டு உச்சநிலைகள் நாம் இடையில் எங்காவது இருக்க வேண்டும் ஆல்பா பொதுவாக பாதி அல்லது 0 5 ஆக அமைக்கப்படுகிறது மேலும் இது முந்தைய பிரேம்களில் முந்தைய CPU பர்ஸ்ட் அளவு மற்றும் பரவலான CPU பர்ஸ்ட் முன்கணிப்புக்கு சமமான எடையைக் கொடுக்கும் முந்தைய CPU பர்ஸ்ட் கணிப்பு அதன் விரிவாக்கத்தில் முந்தைய அனைத்து CPU பர்ஸ்ட் நேரங்களின் விளைவையும் அது பெற்றிருப்பதைக் பார்த்தோம் இந்த வழியில் இது ஷார்ட்ஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் இது தோராயமாக இருக்கக்கூடும் இது மிகவும் பொதுவானது ஒரு வேலை இயங்கும் போதெல்லாம் CPU பர்ஸ்ட் எவ்வளவு CPU இல் எவ்வளவு நேரம் செயல்படுத்தப்பட்டது என்பதை நாம் கவனிக்கிறோம் அதைப் பொருத்து CPU உடன் இரண்டு விநாடிகளுக்கு பிறகு அது ஒரு IO செயல்பாட்டிற்குச் செல்கிறது அந்த வழக்கில் t n 2 இக்கு சமமாக மாறுகிறது 2 அல்லது வேறு சில சந்தர்ப்பங்களில் 5 விநாடிகளுக்கு பிறகு IO பர்ஸ்ட் t n மதிப்பு 5 க்கு சமமாகிறது ஆகவே இந்த t n மதிப்பை அடிப்படையாகக் கொண்ட இந்த வழியை இந்த tau n plus 1 ஐ கணிக்க முடியும் மற்றும் கணிப்பின் அடிப்படையில் திட்டமிடுபவர் எந்த வேலையை அடுத்ததாக திட்டமிட வேண்டும் என்பது போன்ற முடிவை எடுக்க முடியும் இது ஷார்ட்ஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் தோராயமாகும் இது ஆல்பா 0 க்கு சமம் tau n 1என்பது tau n க்கு சமம் சமீபத்திய வரலாறு கணக்கிடப்படவில்லை மறுபுறம் நமக்கு ஆல்பா 1 க்கு சமமாக கிடைத்துள்ளது tau n 1 ஆல்பா நேரங்களுக்கு சமம் t n CPU உண்மையான பர்ஸ்ட் கணக்குகளை மட்டுமே எடுத்துக் கொள்கிறது நாம் இதை விரிவாக்கும்போது இது நாம் ஏற்கனவே பார்த்த இந்த விரிவாக்கம் மற்றும் அடுத்தடுத்த terms அதன் முன்னோடிகளை விட லெஸ் வெயிட்less weight கொண்டிருக்கும் இந்த ஸ்லைடு உண்மையில் இந்த தனிப்பட்ட CPU பர்ஸ்ட்ன் இந்த வெயிட் அடிப்படையில் நாம் முன்பு விவாதித்ததை சுருக்கமாகக் கூறுகிறது இது உண்மையான CPU பர்ஸ்ட் அளவுகள் என்று வைத்துக்கொள்வோம் இந்த நீலக்கோடு உண்மையான CPU பர்ஸ்ட் அளவுகள் மற்றும் கணிப்புகளை குறிக்கிறது இது நேரம் நேரம் 1820 ஐப் பார்க்கவும் முதல் CPU பர்ஸ்ட் ஒரு யூகம் இது மன்னிக்கவும் இந்த நீலக்கோடு என்பது கணிக்கப்பட்ட மதிப்புகள் மற்றும் t மதிப்பு உண்மையான CPU பர்ஸ்ட் ஆகும் இவை அளவுகள் தன்னிச்சையாக அமைக்கப்பட்ட ஆரம்ப கணிப்புகள் 10 க்கு சமமாக அமைக்கப்பட்டிருக்கும் மேலும் அது உண்மையான நேரத்தை 6 ஆகக் பார்க்கலாம் ஆகவே உண்மையான நேரம் 6 ஆக உள்ளது இதன் விளைவாக அடுத்த கணிப்பு 8 வரை குறைகிறது இது 8 ஆக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அது இங்கே வருகிறது ஆனால் அந்த நேரத்தில் CPU CPU பர்ஸ்ட் உண்மையில் 4 க்கு சமமாக இருந்தது அடுத்த முறை கணிப்பு 6 ஆக குறைகிறது மேலும் இந்த உண்மையான செயல்பாடு 6 ஆகவும் உள்ளது அது நன்றாக இருந்தது முன்கணிப்பு 6 இல் மட்டுமே உள்ளது ஆனால் பின்னர் செயல்பாடு 4 ஆகும் மீண்டும் கணிப்பு 5 ஆகக் குறைகிறது இப்போது உண்மையான செயல்பாடு சென்றுள்ளது கணிப்புக்கு இது 5 ஆக இருந்தது ஆனால் இது 13 முறை பயன்படுத்தப்படுகிறது ஒரு CPU பர்ஸ்ட்ல் உள்ள அலகுகள் 13 நேர அலகு ஆகும் பின்னர் ஒரு கணிப்பு அதிகரிக்கும் அடுத்த கணிப்பு 9 என்று வரும் இது இந்த மதிப்புக்கு அதிகரிக்கிறது இவை 9 க்கு சமமாகின்றன இப்போது அடுத்த பகுதிக்கு CPU பர்ஸ்ட் அதிகமானது 13 மட்டுமே இவை தொடர்ந்து 13 ஆக இருக்கும் மேலும் அந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி கணிப்பு மீண்டும் மேலே செல்கிறது இது um 11 க்கு சமம் பின்னர் அது 12 என்ற கணிப்புக்குச் செல்கிறது இது இப்படிச் சென்றால் மெதுவாக இந்த மதிப்பை 13 என்பதை நீங்கள் பார்க்கலாம் நாம் செய்கிற இந்த கணிப்பு முன்கணிப்பு பிராசஸ்ன் பயிற்சியைப் பின்பற்ற முயற்சிக்கிறது பயிற்சியளிக்கப்பட்டிருந்தால் இங்கே அது பரிதாபமாக செயல்படுகிறது ஏனெனில் பிராசஸ்ன் நடத்தையில் ஒரு குறிப்பிட்ட மாற்றம் திடீர் மாற்றம் ஏற்பட்டது முன்பு CPU பர்ஸ்ட் மதிப்புகள் 6 4 6 மற்றும் 4 க்கு சமமாக இருந்தன திடீரென்று அது 13 ஆகிவிட்டது இது பிராசஸ்ன் நடத்தை மாற்றமாகும் நம்முடைய கணிப்பு அதைப் பின்பற்ற முடியவில்லை ஆனால் அதன்பிறகு இந்த CPU பர்ஸ்ட் அளவு 13 க்கு சமமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த கணிப்பு மதிப்புகள் மெதுவாக அந்த மதிப்பைப் பெறுகின்றன மீண்டும் இப்போது அடுத்த கணிப்பு இப்போது 12 க்கு சமமாக இருக்கும் திடீரென்று பிராசஸ் அதன் சில பர்ஸ்ட் அளவு குறைகிறது பிராசஸ் கன்சர்வேடிவ் தொடங்குகிறது அது IO க்கு கட்டுப்பட்ட வேலையாக மாறத் தொடங்குகிறது பின்னர் மீண்டும் கணிப்பு கீழே வர வேண்டும் மேலும் உண்மையான நேரத்தை மீண்டும் பெற சில மடங்கு நடவடிக்கைகள் எடுக்கும் அது இருக்கிறது ஆனால் இது ஒரு நல்ல கணிப்பு முன்கணிப்பு வழியாக தோராயமாக செய்வதற்கான நல்ல அணுகுமுறை என்பதை நாம் காணலாம் அடுத்த அல்காரிதம் அது ஷாட்டஸ்ட் ரிமைநிங் டைம் ஃபர்ஸ்ட் or SRTN அல்லது SRTN அல்லது SRT என அழைக்கப்படும் மற்றொரு வழிமுறை அல்லது SRTN என அழைக்கப்படுகிறது ஷாட்டஸ்ட் ரிமைநிங் டைம் மாறாக SRTN அல்காரிதம் என்றும் அழைக்கப்படும் SJF அல்காரிதம்algorithm ப்ரீம்டிவ் வர்ஷன் ஆகும் குறுகிய வேலை முதலில் எந்த வேலையாக இருந்தாலும் மிகக் குறுகிய CPU பர்ஸ்ட் கிடைத்தது என்று அது கூறுகிறது அது முதலில் கிடைக்கும் இப்போது ஒரு வேலை வந்தால் தற்போது இயங்கும் எந்த வேலையை விட யாருடைய பர்ஸ்ட் நேரம் குறைவாக இருந்தால் இயற்கையாகவே ஒரு வேலை P என்று நினைக்கிறேன் நான் ஓடிக்கொண்டிருந்த P வேலை மற்றும் P ஐ இன் CPU பர்ஸ்ட் CPU வெடிப்பு 15 யூனிட்டுகள் என்று கூறப்பட்டது இந்த tau மதிப்பு 15 க்கு சமம் இது தேர்ந்தெடுக்கப்பட்டது மற்றும் அது CPUவில் இயங்குகிறது இப்போது ஒரு புதிய வேலை P j வருகிறது அதன் CPU பர்ஸ்ட் CPU பர்ஸ்ட்க்கு குறைத்ததாக கணித்துள்ளது இது 5 க்கு சமம் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இந்த P ஐ நான் இயக்குகிறேன் மற்றும் P இந்த 15 இல் இருந்து வெளியேறலாம் என்றால் 5 நேர அலகு என்று சொல்லலாம் இந்த 15 ஐ முடிக்க மற்றொரு நேர அலகுக்கு இது இயங்க வேண்டும் ஆனால் இந்த வேலை P j வந்துவிட்டது இது நிச்சயமாக இந்த மதிப்பை விட குறைவாக உள்ளது நாம் P i ஐ எடுத்து P j க்கு CPU ஐ வழங்குவது நல்லது அதுதான் நம்மிடம் உள்ள கருத்து நாம் வருகை நேரங்களை வேறுபடுத்தினால் இந்த பிரீம்சன் கொள்கையைப் பயன்படுத்துங்கள் பின்னர் இந்த விஷயங்களை நாம் பெறலாம் நீங்கள் P 1 P 2 P 3 P 4 ஆகிய நான்கு பிராசஸ்களைப் பெற்றுள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அவற்றின் வருகை நேரம் 0 1 2 3 மற்றும் பர்ஸ்ட் நேரங்கள் 8 4 9 மற்றும் 5 ஆகும் இப்போது நேரத்தில் ஆரம்பத்தில் இந்த P 1 வந்தது இந்த செடியூலர் இருந்தபோது அந்த நேரத்தில் நம்மிடம் P 1 மட்டுமே இருந்தது எனவே P 1 வந்தது P 1 திட்டமிடப்பட்டது P 1 செயல்படுத்தப்பட்டது அதற்குப் பிறகு P 2 நேரம் 1 க்கு வந்தது எப்போது 0 நேரத்தில் P 1 மட்டுமே கணினியில் இருந்தது செடியூலருக்கு வேறு வழியில்லை இதுP 1 ஐத் திட்டமிட்டது பின்னர் 1 நேர அலகு P 2 வந்த பிறகு P2 வந்தவுடன் கணினிக்கு அதைப் பார்க்கிறது இப்போது இயங்கும் வேலை இன்னும் 7 நேர அலகுகளை எடுக்கப் போகிறது மற்றும் P 2 பர்ஸ்ட் நேரம் 4 P 1 முன்கூட்டியே தடுக்கப்படுகிறது மற்றும் P 2 செயல்படுத்த வாய்ப்பு பெறுகிறது செயல்P 1 1 நேர அலகுகளுக்கு செயல்படுத்தப்பட்டுள்ளது இது 7 அலகுகள் குறைவாகவே உள்ளது இப்போது P 2 வருகிறது P 2 க்கு 4 நேர அலகுக்கு நேரம் தேவை ஆனால் ஒரு நேரம் 2 இரண்டுக்கு P 3 வருகிறது P 3 வரும்போது P 3 அதன் பர்ஸ்ட் நேரம் 9 ஆகும் ஆனால் இது ஏற்கனவே 1 நேர அலகுக்கு செயல்படுத்தப்பட்டுள்ளது மீதமுள்ள நேரம் 3 ஆகும் ஆனால் அது முடியாது இந்த P 2 மிகக் குறுகிய வேலையாகத் தொடர்கிறது இந்த P2 தொடர்ச்சியானது 1 நேர அலகு P 4 வந்த பிறகு சிறிது நேரம் கழித்து ஆனால் இங்கே P 2 ஆகவும் உள்ளது இந்த P 3 காத்திருக்கிறது மேலும் P2 மேலும் 1 நேர அலகுக்கு செயல்படுத்தப்பட்டுள்ளது மீதமுள்ள நேரம் 2 ஆனால் P 5 P 4 க்கு 5 நேர அலகு தேவைப்படுகிறது திட்டமிடப்படவில்லை P 2 4 நேர அலகுகள் இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக செயல்படுகிறது மற்றும் அது நேரம் 5 ஐ நிறைவு செய்கிறது இது நேரம் 0 இது நேரம் 1 இது நேரம் 5 க்கு இது இயங்குகிறது இப்போது இரண்டு பிராசஸ்கள் P 2 பெற்றிருக்கிறது மன்னிக்கவும் P 1 P 3 மற்றும் P 4 அமைப்பில் 3 பிராசஸ்கள் கிடைத்துள்ளன மேலும் அந்த P 4 இல் மிகச்சிறிய மீதமுள்ளவை மற்றும் மிகச்சிறிய மீதமுள்ள நேரம் உள்ளது P 4 திட்டமிடப்படுகிறது P 4 இயங்குகிறது மேலும் எந்த வேலையும் வரவில்லை இந்த புள்ளியை உருவாக்குங்கள் இது நடத்தை SJF போன்றது P 4 5 நேர அலகுக்கு இயங்குகிறது இது 10 நேரத்தில் முடிகிறது பின்னர் P 3 இல் P மற்றும் P 1 இடையே P 1 க்கு 7 நேர அலகுகள் எஞ்சியுள்ளன P 3 க்கு 9 நேர அலகுகள் உள்ளன P 1 திட்டமிடப்பட்டது இது 17 நேரம் வரை செயல்படுத்தப்பட்டது பின்னர் P3 க்கு அட்டவணை கிடைத்தது P 3 நேரம் 26 வரை செயல்படுத்தப்படுகிறது இப்போது இது ஒரு முன்கூட்டிய பதிப்பு எனவே இது ஒரு புதிய வேலை வரும்போதெல்லாம் CPU இலிருந்து வரும் வேலையை முன்கூட்டியே செய்ய வேண்டுமா என்று சோதிக்க திட்டமிடப்பட வேண்டும் தற்போது CPU இலிருந்து இயங்கும் வேலை மற்றும் புதியதை திட்டமிடலாம் இப்போது இது நல்லது ஆனால் அதே நேரத்தில் இது சற்று மேல்நிலை என்று நீங்கள் காண்கிறீர்கள் ஏனென்றால் புதிய வேலையில் ஒவ்வொரு முறையும் தயாராக வரிசையில் வரும்போது அட்டவணை ஈடுபட வேண்டும் ஆனால் நாம் இந்த நேரத்தில் பி 1 நேரம் 0 முதல் 1 வரை இயங்குகிறது பின்னர் பி 2 படிவம் 1 முதல் 5 வரை இயங்குகிறது ஆனால் என்ன நடக்கும் என்பது திட்டமிடலுக்கு இடையில் செயல்படுத்தப்படும் அட்டவணை பர்ஸ்ட் தொடங்க சிறிது நேரம் செலவிடப்படும் பின்னர் மீண்டும் நேரம் 2 நேரத்தில் 2 P 3 வந்துவிட்டது இரண்டு முறை மீண்டும் செடியூலர் சில சுவிட்சோவர் செய்ய வேண்டுமா என்று பார்க்கப்படுவார் இதேபோல் நேரம் 3 இல் ஏதேனும் சுவிட்சோவர் செய்ய வேண்டுமா என்று செடியூலர் அழைக்கப்படுவார் அங்கே ஓவர் ஹேட் உள்ளது அவை இந்த வரைபடத்தில் இது காட்டப்படவில்லை என்றாலும் அங்கே ஓவர் ஹேட் உள்ளது இதன் விளைவாக இது தத்துவார்த்த நடத்தை ஆனால் உண்மையான இந்நிலையில் அவை நேரமாக இருப்பதால் செடியூலர்களுக்கு செயல்படுத்தும் நேரம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் இதன் விளைவாக காலம் அதிகமாக இருக்கும் இந்த ஷாட்டஸ்ட் ரிமைநிங் டைம் ஃபர்ஸ்ட் இது ஒரு நல்ல அல்காரிதம் ஆகும் ஏனென்றால் இது கணினியில் இயங்கும் வேலையையும் கவனித்து வருகிறது ஆனால் நிச்சயமாக செயல்பாடு அமல்படுத்தப்படுவதைப் பொறுத்தவரை இது மிகவும் சிக்கலான கருத்தாகும் இது நாம் பார்த்த அல்காரிதம்லிருந்து வெளியேறியது FCFS செயல்படுத்தல் மிகவும் எளிதானது ஏனென்றால் நான் q வகை டேட்டா அமைப்பு போன்ற ஒரு FIFO டேட்டா கட்டமைப்பைக் கொண்டிருக்க முடியும் பின்னர் அந்த q இல் ஒரு புதிய வேலை வரும்போதெல்லாம் அது அந்தக் டெல் முடிவில் இணைகிறது எப்போது வேண்டுமானாலும் ஒரு வேலை செயல்படுத்திய உடன் இது ஃபிரண்ட் எண்ட் இருந்து எடுக்கப்படுகிறது வேலைகளுடன் வருகை நேரங்களையும் நாம் உண்மையில் நினைவில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை நாம் கொள்கையைப் பின்பற்றினால் அது மிகவும் எளிது ஆனால் மீதமுள்ள கொள்கை இது சற்று கடினம் ஏனென்றால் அவற்றின் பர்ஸ்ட் நேரம் அவற்றின் முன்னுரிமைகள் மற்றும் எல்லாவற்றையும் போன்ற மற்ற தகவல்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அது கடினமானது இந்த SRTN அல்காரிதம் இந்த கொள்கைகளை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த வழியில் நீங்கள் நாம் வெவ்வேறு திட்டமிடல் கொள்கைகளைக் கொண்டிருக்கலாம் இப்போது நம்மால் முடியும் நம்மிடம் வேறு சில கொள்கைகள் இருக்கலாம் அவற்றில் ஒன்று ரவுண்ட் ராபின் கொள்கை இந்த ரவுண்ட் ராபின் கொள்கையில் நமக்கு சில சிறிய நேர குவாண்டம் கிடைத்துள்ளது மேலும் சில நேரம் குவாண்டம் q க்கு வேலை செயல்படுத்தப்படுகிறது மேலும் நேரம் குவாண்டம் காலாவதியாகும் போது அடுத்த வேலை செயல்படுத்த நேரம் கிடைக்கும்போது வேலை மீண்டும் CPU ஐ உருவாக்குகிறது இந்த வகை கொள்கையைப் பார்ப்போம் நீங்கள் ஒரு இன்டராக்டிவே சிஸ்டம் அல்லது மல்டி யூ சர் சிஸ்டம் பெற்றிருந்தால் ஒவ்வொரு வேலையும் செயல்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் இது ஒருஇன்டராக்டிவே சிஸ்டம் நல்லது ஆனால் அதே நேரத்தில் வீணடிக்கப்படும் நேரத்தின் அளவு இங்கு அதிகபட்சம் மற்றும் வெயிட் நேரம் மற்றும் அனைத்தும் பிராசஸ் க்குச் செல்லும் என்பதைக் பார்ப்பீர்கள் அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்